டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ஸ்ன் பதின்மூன்றாம் விரிவுரைக்கு வரவேற்கிறேன் இந்த மாட்யூல் மற்றும் அடுத்த இரண்டு மாட்யூல்களில் என்டிடி ரிலேஷன்சிப் மாடல் பற்றி விவாதிப்போம் இதுவரை நாம் கொரி லாங்குவேஜான SQL லாங்குவேஜ் குறித்து நன்றாகப் பார்த்திருக்கிறோம் இதுவே ரிலேஷனல் அல்ஜீப்ரா மற்றும் கால்குலசின் முறையான அடிப்படையாகும் இந்த மாட்யூலில் டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸின் டிசைன் ப்ராசஸ் ஐ புரிந்து கொள்ள முயற்சிப்போம் ஏனென்றால் இதுவரை நாம் என்ன செய்தாலும் ஸ்கீமா நமக்குத் தெரியும் என்றும் சில இன்ஸ்டன்சஸ் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன என்றும் கருதினோம் பின்னர் நாம் ரிலேஷனிலிருந்து வெவ்வேறு கொரி மூலம் தகவல்களைப் பெற முயற்சித்தோம் இப்போது நாம் உண்மையான உலகத்தை எவ்வாறு மாடலாகக் காட்டுவது என்றும் உண்மையில் எவ்வாறு டிசைன் ப்ராசஸ் இல் இறங்குகிறோம் என்றும் பார்ப்போம் டிசைன் ப்ராசஸ் இன் மேலோட்டப் பார்வைக்குப் பிறகு நாம் என்டிடி ரிலேஷன்சிப் மாடலைப் பற்றி விவாதிப்போம் இது உண்மையான உலகில் இருப்பதை உண்மையான உலகத்தை ரெப்ரெசென்ட் செய்ய பயன்படுகிறது அவை நம் பயன்பாட்டிற்கும் ரிலேஷனின் இறுதி ரெப்ரெசென்ட்டேஷனுக்கும் ரெப்ரெசென்ட் செய்யப்பட வேண்டும் டிசைன் ப்ராசஸ் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மட்டத்தில் டேட்டாபேஸ் டிசைனின் ஆரம்ப கட்டம் நிச்சயமாக ஒரு என்டர்ப்ரைஸிற்கு என்ன டேட்டாவைப் பராமரிக்க வேண்டும் என்பதை வகைப்படுத்த வேண்டும் நாம் ஒரு யூனிவர்சிட்டி டேட்டாபேஸ்ஸை பராமரிக்கிறோம் என்றால் டேட்டா ஸ்டுடென்ட் பற்றி விவரிக்க வேண்டும் இன்ஸ்ட்ரக்டர் பற்றி விவரிக்க வேண்டும் கோர்ஸ் செக்ஷன் டைம் ஸ்லாட்ஸ் கிரேடு எக்ஸாமினேஷன் போன்றவற்றை நாம் அடையாளம் காண வேண்டும் ஆனால் ரயில்வே என்று சொல்லப்படும் ஒரு உலகத்தை நாம் பராமரிக்க முயற்சிக்கிறோம் என்றால் நாம் ஸ்டேஷன் ரயில்களின் தேதி ரயிலின் வெவ்வேறு வகுப்புகள் மற்றும் பலவற்றைக் கையாள வேண்டும் ஆரம்ப கட்டமானது டேட்டா தேவையை வகைப்படுத்துவதாகும் பிறகு டிசைனர் ஒரு டேட்டா மாடலை தேர்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் நம்மால் நாச்சுரல் லாங்குவேஜ் அல்லது இங்கிலிஷ் லாங்குவேஜ் வகை விளக்கத்தைப் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஸ்கீமாவைப் பெற முடியாது எனவே நாம் ஒரு டேட்டா மாடலைப் பயன்படுத்த வேண்டும் மேலும் தேவைகளை டேட்டாபேஸின் கான்செப்சுவல் ஸ்கீமாவாக மொழிபெயர்க்க வேண்டும் ஆயினும் இது மிகவும் உறுதியானதல்ல கான்செப்சுவல் என்பது நாம் செய்ய விரும்புவது மற்றும் முழுமையாக வளர்ந்த கான்செப்சுவல் ஸ்கீமா எனது பங்க்ஷனல் ரிஃகுயர்மென்ட்களைக் குறிக்கும் இது பொதுவாக பங்க்ஷனல் ரிஃகுயர்மென்ட் ஸ்பெசிபிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது எந்த வகையான யூஸர்கள் ஈடுபடுவார்கள் எந்த வகையான செயல்பாட்டு ட்ரான்ஸாக்ஷன்கள் செய்யப்படும் மற்றும் பலவற்றைக் குறிப்பிடுகிறது இப்போது அந்த வகையான ஒரு கான்செப்ட்வல் மற்றும் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா மாடல் கிடைத்தவுடன் நாம் டிசைன் இன் அடுத்த கட்டத்திற்குச் செல்வோம் இது லாஜிக்கல் டிசைன் ப்ராசஸ் மூலம் கான்க்ரீட் டிசைன் ஐக் கண்டுபிடிப்பதாகும் லாஜிக்கல் டிசைன் ப்ராசஸ் இல் டேட்டாபேஸ் ஸ்கீமாவை முதலில் தீர்மானிப்போம் ஒரு நல்ல ஸ்கீமா எது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் எனவே எது நல்லது எது நல்லதல்ல என்று சொல்வதற்கு கொள்கைகள் உள்ளன டேட்டாபேஸில் நாம் எந்த அட்ரிபியூட்களை பதிவு செய்கிறோம் என்பதைக் கண்டறிய பிசினஸ் டெஸிஸன்களை எடுக்க வேண்டும் ரிலேஷனல் ஸ்கீமாக்கள் தங்களுக்குள் எவ்வாறு ஒன்றோடொன்று தொடர்புபடுத்தப்படும் அட்ரிபியூட்கள் எவ்வாறு விநியோகிக்கப்படும் என்பதைத் தீர்மானிக்க வேண்டும் கடைசி கட்டத்தில் நாம் பிஸிக்கல் டிசைனையும் தீர்மானிக்க வேண்டும் இது நமக்கு பிஸிக்கல் லேஅவுட் என்ன என்பதைத் தெரிவிக்கும் தகவல்கள் ஆகும் எனவே லாஜிக்கல் டிசைனாக ரிஃபைன் செய்யப்பட்ட கான்செப்சுவல் டிசைனும் ஃபைனலைஸ் செய்யப்பட்ட பிஸிக்கல் டிசைனும் சேர்ந்தது நம் மொத்த டிசைன் ப்ராசஸ் ஆகும் இப்போது கான்செப்ட்வல் டிசைனிற்காக நாம் முதன்மையாக என்டிடி ரிலேஷன்சிப் மாடல் எனப்படும் மாடலலைப் பின்பற்றுகிறோம் இது என்டிடி மற்றும் ரிலேஷன்சிப் கலெக்ஷன் ஐ அடையாளம் காண முயற்சிக்கிறது என்டிடி என்பது ஒன்றும் இல்லை அது ஒரு பொருள் மற்ற பொருட்களிலிருந்து வேறுபடுகின்ற ஒரு விஷயம் ஆகும் ஸ்டுடென்ட் ஒரு என்டிடி என்று நான் சொன்னால் ஸ்டுடென்ட் மற்றொரு என்டிடியான கோர்ஸிலிருந்து வேறுபடுகிறார் இவை இரண்டும் மூன்றாம் என்டிடியான இன்ஸ்டரக்டரிடமிருந்து வேறுபடுகின்றன வேறுபாட்டின் நோக்கத்திற்காக ஒவ்வொரு என்டிடியும் அட்ரிபியூட் அல்லது ப்ராப்பர்ட்டிகளின் செட்டால் விவரிக்கப்படுகிறது மேலும் இந்த என்டிடிகள் அவற்றுக்கிடையே ரிலேஷனை கொண்டிருக்கும் உதாரணமாக ஒரு கோர்ஸை ஸ்டுடென்ட்ஸ் அட்டென்ட் செய்வார்கள் இன்ஸ்டரக்டர்கள் ஸ்டுடென்ட்ஸுக்கு அட்வைஸ் செய்வார்கள் என்று நாம் கூறலாம் அட்டென்ட்டட் பை அட்வைஸ்டு பை என்பது பல என்டிடிகளுக்கிடையேயான ரிலேஷன்கள் அல்லது அஸோஸியேஷன் ஆரம்பத்தில் டயக்ராம் ரீதியாகவும் பின்னர் டெக்ஸ்ட்வல் ஃபார்மிலும் காட்டப்படும் இவை என்டிடி ரிலேஷன்சிப் மாடல் அல்லது என்டிடி ரிலேஷன்சிப் டயக்ராம் என அழைக்கப்படுகிறது நாம் ரிலேஷனல் ஸ்கீமாவைப் பெறுவதற்கு அதைப் பயன்படுத்துவோம் அதன்பிறகு ரிலேஷனல் ஸ்கீமாவை நார்மலைஸ் செய்ய வேண்டும் நார்மலைசேஷன் என்பது டிசைன் ரிபைன்மென்ட் தவிர வேறொன்றுமில்லை இது ஒரு டிசைனின் கரெக்ட்னஸ் பெர்பார்மன்ஸ் மற்றும் பலவற்றை மேம்படுத்துகிறது இது அடிப்படையில் டேட்டாபேஸிலிருந்து மோசமான டிசைன்களை அகற்றி அவற்றை நல்ல டிசைன்களாக மாற்றுகிறது இந்த நார்மலைசேஷன் தியரியைப் பற்றி பின்னர் படிப்போம் இப்போது நாம் என்டிடி ரிலேஷன்சிப் மாடலில் மட்டுமே ஆர்வமாக உள்ளோம் இது கான்செப்ட்வல் டிசைனிற்கு பயன்படுத்தப்படும் பின்னர் ஸ்கீமாவின் அடிப்படையில் லாஜிக்கல் டிசைனிற்கான அடிப்படையை நமக்கு வழங்கும் டேட்டாபேஸ் டிசைனை எளிதாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது என்று நான் கூறிய என்டிடி ரிலேஷன்சிப் மாடலைப் பற்றி ஆழமாகப் பார்ப்போம் ஒட்டுமொத்த லாஜிக்கல் ஸ்ட்ரக்ச்சரைப் பெறுங்கள் சில டயக்ராமெட்டிக் ஸ்கீமாவின் அடிப்படையில் நிஜ உலகின் அர்த்தத்தையும் இன்டெராக்ஷன்களையும் மேப் செய்ய இது பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது 3 அடிப்படை கருத்துகளைக் கொண்டுள்ளது முதலாவது என்டிடிகள் அனைத்து என்டிடி செட்களும் அதே அட்ரிபியூட் செட்டைப் பகிர்ந்து கொள்ளும் ஸ்டுடென்ட் ஒரு என்டிடி என்றால் பின்னர் ஸ்டுடென்ட் கலெக்ஷன் என்பது ஒரு என்டிடி செட் ஆகும் இன்ஸ்டரக்டர் என்பது என்டிடி என்றால் இன்ஸ்டரக்டர்களின் கலெக்ஷன் என்பது என்டிடி செட் ஆகும் ஒரு என்டிடி செட்டில் உள்ள அனைத்து என்டிடிகளும் ஒரே மாதிரியான அட்ரிபியூட்களைப் பகிர்ந்து கொள்ளும் பல என்டிடி செட்களுக்கு இடையிலான ரிலேஷனை வரையறுக்கும் ரிலேஷன்ஷிப் செட்களையும் ER மாடல் கொண்டிருக்கும் நிச்சயமாக ப்ராசஸ் இல் அட்ரிபியூட்களைப் பயன்படுத்துவோம் இவையே ER மாடலின் 3 முக்கிய கூறுகள் இது ஒரு ER டயக்ராமையும் கொண்டுள்ளது நாம் அதை விரைவில் காண்பிப்போம் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ளபடி என்டிடி என்பது பிற பொருள்களிலிருந்து வேறுபடுகின்ற பொருள் என்டிடி செட் என்பது ஒரே வகை என்டிடிகளின் செட் ஆகும் அவை ஒரே அட்ரிபியூட்களைப் பகிர்ந்து கொள்ளும் ஒரு என்டிடி அட்ரிபியூட்கள் அல்லது ப்ராப்பர்டிகள் செட்டால் விவரிக்கப் படுகின்றது எடுத்துக்காட்டாக நாம் சொல்லும்போது இவை எனது அட்ரிபியூட் செட்கள் என்று இங்கே சொன்னால் எஸ் க்யூ எல் ஐப் படிப்பதன் அடிப்படையில் இதை நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டீர்கள் அதில் 5 அட்ரிபியூட்கள் உள்ளன இந்த 5 அட்ரிபியூட்கள் ஒன்றாகச் சேர்ந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டரக்டருக்கான இந்த 5 அட்ரிபியூட்களின் மதிப்புகள் எனது என்டிடி செட் இன்ஸ்டரக்டரை வரையறுக்கின்றன இந்த அட்ரிபியூட்களின் செட் எனது என்டிடி செட் கோர்ஸ்களை வரையறுக்கிறது இவையே டிசைன் செய்யக்கூடிய நமது வேறுபட்ட என்டிடி செட்கள் என்டிடி செட்டில் உள்ள அட்ரிபியூட்களின் சப்செட் பிரைமரி கீ எனப்படும் ஒரு கீயை உருவாக்குகிறது இது அந்த என்டிடி செட்டில் உள்ள ஒவ்வொரு என்டிடியையும் தனித்தனியாக அடையாளம் காணக்கூடியது இந்த பிரைமரி கீயின் கான்செப்ட் ஐ நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் அதே கான்செப்ட் தொடர்கிறது இவை 2 அட்ரிபியூட்களைக் கொண்ட என்டிடி செட் இன்ஸ்டரக்டருக்கும் 2 அட்ரிபியூட்களைக் கொண்ட ஸ்டுடென்ட்க்கும் எடுத்துக்காட்டுகள் ரிலேஷன்ஷிப் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட என்டிடிகளுக்கிடையேயான ஒரு அஸோஸியேஷன் ஆகும் எனவே இங்கே ஒரு ஸ்டுடென்ட்டாக காட்டப்பட்டுள்ள ஒரு ஸ்டுடென்ட் என்டிடி ஸ்டுடென்ட் ஐடியால் அடையாளம் காணப்படுகிறது இது என்டிடி செட்டில் உள்ள ஸ்டுடென்ட் இன் பிரைமரி கீயாகும் இன்ஸ்டரக்டரான ஐன்ஸ்டீனின் ஐடியால் அடையாளம் காணப்பட்ட இன்ஸ்டரக்டரின் ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்மிடம் உள்ளது இது எந்தவொரு இன்ஸ்டரக்டரையும் தனித்தனியாக அடையாளப்படுத்துகிறது பின்னர் அட்வைசர் என்பது இந்த 2 ஐ தொடர்புபடுத்தும் ஒரு ரிலேஷன்ஷிப் செட் ஆகும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் அட்வைசர் 44553 உடன் 2222 க்கு தொடர்பு உள்ளது என்று கூறுகிறது நான் சொல்வது என்னவென்றால் ஸ்டுடென்ட் பெல்ட்டியர் இன்ஸ்டரக்டர் ஐன்ஸ்டீனால் அறிவுறுத்தப்படுகிறார் எனவே இது போன்ற இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட என்டிடி செட்களை நாம் தொடர்புபடுத்தும்போதெல்லாம் நாம் ரிலேஷன்ஷிப்களைப் பெறுகிறோம் எனவே ரிலேஷன்ஷிப் Relationஷிப் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட என்டிடிகளுக்கு இடையே உள்ள ஒரு மேத்தமெடிக்கல் ரிலேஷன் ஒவ்வொரு என்டிடிகளும் என்டிடி செட்டிலிருந்து எடுக்கப்பட்டவை இது e 1 e 2 e n என்று காம்போனென்ட்ஸ் கொண்டிருக்கலாம் n என்டிடி செட்கள் மற்றும் ஒவ்வொரு என்டிடி e 1 என்டிடி செட் E1 க்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்டிடி e2 என்டிடி செட் E2 க்கு சொந்தமாக இருக்க வேண்டும் மற்றும் பல ஏற்கனவே மேலே ரிலேஷன்ஷிப் என்று அழைக்கப்பட்ட அட்வைசர் ரிலேஷன்ஷிப்பைப் பார்த்தோம் e1 e2 e3 e4 இங்கே இந்த அம்பு வரிகளின் வழியாக நாம் காண்பிப்பது ரிலேஷன்ஷிப் அட்வைசர் எனவே நாம் காண்பிப்பது இந்த இருவருக்கும் இடையிலான தொடர்பு இந்த ஸ்டுடென்ட் இந்த இன்ஸ்டரக்டரால் அறிவுறுத்தப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் கிரிக் தனகாவுக்கு அறிவுறுத்துகிறார் ஷங்கர் மற்றும் ஜாங் இருவரும் காட்ஸால் அறிவுறுத்தப்படுகிறார்கள் எனவே இன்ஸ்டரக்டருக்கும் ஸ்டுடென்ட்டுக்கும் இடையிலான இந்த சங்கங்களின் குழு யார் யாரை அறிவுறுத்துகிறார்கள் என்பதற்கான ரிலேஷன்ஷிப் அட்வைசரை நமக்குத் தருகிறது ரிலேஷனும் என்டிடி போன்று சில கூடுதல் அட்ரிபியூட்களைக் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக தனாக்காவுக்கு கிரிக் அறிவுறுத்துகிறார் என்று நாம் கூறும்போது மே 3 2018 என்ற தேதி அட்ரிபியூட் செட்டை நாம் தொடர்புபடுத்தலாம் அதாவது தனகாவுக்கு ஆலோசனை வழங்கும் இந்த ப்ராசஸ் எப்போது தொடங்கியது என்று இது கூறுகிறது இவை வேறு சில அட்ரிபியூட்களாகவும் இருக்கலாம் நாம் முன்னிலைப்படுத்த முயற்சிப்பது என்னவென்றால் அட்ரிபியூட்கள் ரிலேஷன்ஷிப்களுக்கும் இருக்கலாம் இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் எவ்வாறு விரிவடையும் ஒரு ரிலேஷனில் இரண்டு என்டிடி செட்கள் இருக்க வேண்டும் என்று நாம் கூறியுள்ளோம் எனவே முதன்மையாக ரிலேஷன்ஷிப்கள் பைனரி அதாவது இரண்டு ஆகும் பெரும்பாலான டேட்டாபேஸ்களில் உள்ள ரிலேஷன்ஷிப்கள் பைனரி இயல்புடையவை ஆனால் பைனரியை விட உயர்ந்த டெர்னரி அல்லது அதற்கும் மேற்பட்ட ரிலேஷன்ஷிப்களைக் கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை நாம் பின்னர் பார்ப்போம் இங்கே இன்ஸ்டரக்டரின் வழிகாட்டுதலின் கீழ் ரிசெர்ச் ப்ரொஜெக்ட்ஸ் இல் ஸ்டுடென்ட்கள் பணிபுரியும் எடுத்துக்காட்டுகள் உள்ளது ஸ்டுடென்ட் ரிசெர்ச் ப்ரொஜெக்ட்ஸ் மற்றும் இன்ஸ்டரக்டர்களைப் பற்றி நாம் காணக்கூடியது இங்கே உள்ளது 3 என்டிடி செட்கள் உள்ளன எனவே அவர்களுக்கு இடையேயான ப்ராஜெக்ட் கைடன்ஸ் ரிலேஷனை நாம் பராமரிக்க விரும்பினால் அது ஒரு டெர்னரி ரிலேஷனாக மாறும் இதைப் பற்றி பின்னர் பேசுவோம் ரிலேஷன்ஷிப்பின் கார்டினலிட்டி அடிப்படையில் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் உள்ளன அடிப்படையில் ஒரு ரிலேஷன் என்டிடி செட் E1 மற்றும் ஐடென்டிட்டி செட் E2 ஆகியவற்றைக் கொண்டிருக்கும்போது கார்டினலிட்டி பற்றி பேசுகிறது எனவே அவற்றில் வெவ்வேறு என்டிடிகள் உள்ளன அவற்றுக்கிடையே வேறுபட்ட அஸோஸியேஷன்கள் உள்ளன பின்னர் கேள்வி என்னவென்றால் ஒரு என்டிடி செட்டின் எத்தனை என்டிடி மற்றொரு என்டிடி செட்டின் எத்தனை என்டிடி உடன் தொடர்புடையது என்பதே மேலும் சில வகையான கார்டினலிட்டி மெசர்ஸ் மிகவும் முக்கியம் கண்காணிக்க வேண்டியது இது ஒன் டு ஒன் ஒன் டு மெனி மெனி டு ஒன் மெனி டு மெனி ஆகியவற்றில் எது என்பதுதான் இங்கே எடுத்துக்காட்டுகள் அல்லது ஸ்கீமாடிக்ஸ் உள்ளது முதல் டயக்ராமில் A இன் என்டிடி செட்டில் உள்ள ஒவ்வொரு என்டிடியும் B என்டிடி செட்டில் உள்ள ஒரு என்டிடியுடன் சரியாக தொடர்புடையது என்பதை நீங்கள் காணலாம் அதிகபட்சம் ஒரு A என்டிடியயைச் சொல்லுங்கள் அவர்கள் ஒரு B ஐத் தீர்மானிப்பார்கள் அதேபோல் B என்டிடி செட்டின் ஒவ்வொரு என்டிடியும் சரியாக A இன் ஒரு என்டிடி உடன் அதாவது அதிகபட்சம் ஒரு A என்டிடி உடன் தொடர்புடையது இந்த ரிலேஷனை ஒன் டு ஒன் என்று நாம் சொல்கிறோம் வரைபடம் B இல் a1 b1 மற்றும் b2 உடன் தொடர்புடையது a2 b3 மற்றும் b4 உடன் தொடர்புடையது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் A இல் உள்ள ஒரு என்டிடி B இல் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட என்டிடிகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் B பக்கத்திலிருந்து பார்த்தால் B இல் உள்ள ஒவ்வொரு என்டிடியும் A இல் உள்ள ஒரு என்டிடியுடன் தொடர்புடையது எனவே நாம் A முதல் B இல் இருந்து பார்த்தால் அதை ஒன் டு மெனி என்று சொல்கிறோம் நம்மிடம் ஒன் டு மெனி உள்ளது இயற்கையாகவே நாம் ரிலேஷன்களை எந்தவொரு ஆர்டரிலும் வைக்க முடியும் என்பதால் நாம் மற்ற திசையில் பார்த்தால் அது மெனி டு ஒன் ஆகிறது இங்கு A முதல் B மெனி டு ஒன் அங்கு A செட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட என்டிடிகள் B இன் ஒரு என்டிடியுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் ஆனால் B செட்டில் உள்ள அனைத்து என்டிடிகளும் குறைந்தது A இன் ஒரு என்டிடியுடன் தொடர்புடையது மற்றும் எந்த தடையும் இல்லாதபோது A இல் உள்ள எந்தவொரு என்டிடிகளையும் B க்குள் உள்ள எந்தவொரு என்டிடிகளுடனும் தொடர்புபடுத்தலாம் மற்றும் B செட்டில் உள்ள எந்தவொரு என்டிடிகளும் A செட்டில் உள்ள எந்தவொரு என்டிடிகளுடனும் தொடர்புபடுத்தலாம் இதை மெனி டு மெனி என்று நாம் கூறுகிறோம் எனவே நம்மிடம் ஒன் டு மெனி உள்ளன நம்மிடம் ஒன் டு ஒன் மெனி டு ஒன் உள்ளன மேலும் மெனி டு மெனி உள்ளன இது பெரும்பாலும் நாம் எந்த வகையான ரிலேஷன்ஷிப்பைக் கொண்டிருக்கிறோம் என்பதை வடிவமைக்க டிசைனில் உதவுகிறது அட்ரிபியூட்கள் வெவ்வேறு வகைகளில் இருப்பதை நாம் காணலாம் ஒன்று அவை எளிமையானதாக இருக்கலாம் அல்லது ஒரு காம்போசிட் அட்ரிபியூட் ஆக இருக்கலாம் எளிய அட்ரிபியூட் என்பது ஒரு ஐடி ஸாலரி நம்பர் போன்ற ஒரு ஒற்றை டொமைன் மதிப்பைக் கொண்ட ஸ்ட்ரிங் மற்றும் பல ஆகும் அதேசமயம் ஒரு காம்போசிட் அட்ரிபியூட் பல பகுதிகளைக் கொண்டிருக்கலாம் இதைக் கவனியுங்கள் இது ஒரு காம்போசிட் அட்ரிபியூட் நேம் ஒரு அட்ரிபியூட் என்று நாம் நினைத்தால் அது ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் போன்ற வெவ்வேறு பகுதிகளைக் கொண்டுள்ளது பின்னர் நாம் வைத்திருக்கும் அட்ரஸைப் பற்றி நினைத்தால் பல வேறுபட்ட பகுதிகள் அதில் உள்ளன மேலும் ஸ்ட்ரீடில் பல வேறுபட்ட பாகங்கள் உள்ளன அட்ரிபியூட் எளிய மதிப்பைக் கொண்டு இல்லாமல் இன்னும் சில காம்போனென்ட்ஸ்களைக் கொண்டு இருந்தால் அது ஒரு காம்போசிட் அட்ரிபியூட் என்று அழைக்கப்படுகிறது அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பதைப் பிறகு பார்ப்போம் சில அட்ரிபியூட்கள் சிங்கள் வேல்யூவாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக ஒரு நபருக்கு ஒரு பெயர் உள்ளது ஒரு முகவரி உள்ளது ஆனால் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தொலைபேசி எண்கள் இருக்கலாம் ஒரு வேல்யூக்கு மேல் வேல்யூ எடுக்கக்கூடிய அட்ரிபியூட்கள் மல்டி வேல்யூட் என்று அறியப்படுகிறது டிசைனில் அட்ரிபியூட்கள் சிங்கிள் வேல்யூடா அல்லது மல்டி வேல்யூடா என்பதை நாம் குறிப்பிட வேண்டும் நிச்சயமாக சிங்கிள் வேல்யூட் அட்ரிபியூட்கள் இருந்தால் அதைச் சமாளிப்பது எளிது மல்டி வேல்யூடாக இருந்தால் நாம் சில டிசைன் மாற்றங்களைச் செய்ய வேண்டும் சில அட்ரிபியூட்கள் டிரைவ்ட் ஆக இருக்கலாம் உதாரணமாக வயது ஒரு நபரின் வயதை டேட்டாபேஸில் வைத்திருக்க முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் வயது மாறுகிறது எனவே நாம் பொதுவாக டேட்டாபேஸில் வைத்திருப்பது பிறந்த தேதி குறிப்பிட்ட கொரி செய்யப்படும் நாளில் வயது கணக்கிடப்படும் எனவே இது ஒரு டிரைவ்ட் அட்ரிபியூட் என்று அழைக்கப்படுகிறது மேலும் அவை ஒவ்வொன்றும் கரெஸ்பாண்டிங் டொமைன்களின் செட்டைக் கொண்டிருக்கும் டிசைனில் உள்ள சில அட்ரிபியூட்கள் ரிடன்டன்ட் ஆக மாறக்கூடும் இதை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள் இது ஒரு இன்ஸ்டரக்டராகும் இது பல்வேறு அட்ரிபியூட்களுடன் ஒரு டிபார்ட்மென்ட் பெயரைக் கொண்டுள்ளது நிச்சயமாக ஒரு டிபார்ட்மென்ட் டேபிள் உள்ளது அது டிபார்ட்மென்ட் விவரங்களை அளிக்கிறது இப்போது ஒவ்வொரு இன்ஸ்டரக்டரும் ஒரு டிபார்ட்மென்டைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இயற்கையாகவே நாம் ஒரு ரிலேஷன் இன்ஸ்ட் டெப்ட் inst dept ஐ வைத்திருக்க விரும்புகிறோம் இது இன்ஸ்டரக்டருக்கு அவரது டிபார்ட்மென்ட் பெயரைக் கொடுக்கக்கூடும் எனவே அதை நாம் மெயின்டெயின் செய்தால் ரிடன்டன்ட் அட்ரிபியூட்டாக மாறுகிறது எனவே இந்த தகவல் ஏற்கனவே இந்த ரிலேஷனில் இருந்ததால் இது தேவையில்லை எனவே பல சந்தர்ப்பங்களில் ஒரு ரிலேஷனின் அடிப்படையில் சில தகவல்களை நாம் மெயின்டெயின் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி உள்ளது தகவல்களை நேரடியாக அந்த என்டிடி செட்டில் சேர்த்து அந்த ரிலேஷனிலிருந்து விடுவிக்கலாம் எனக்கு இன்ஸ்ட் டெப்ட் inst dept ரிலேஷன் இருந்தால் அட்ரிபியூட் டிபார்ட்மென்ட் பெயர் இந்த இரண்டு செட் இன்ஸ்ட் டெப்ட் inst dept மற்றும் இன்ஸ்டரக்டரிடமும் இருக்கும் எனவே டேட்டாவில் நாம் தவிர்க்க விரும்பும் டூப்ளிகேட்கல் உள்ளது ஆனால் எந்த வடிவிலான டிசைன் நல்லது இன்ஸ்டரக்டர் ரிலேஷனின் ஒரு பகுதியாக டிபார்ட்மென்ட் பெயரை மெயின்டெயின் செய்வது நல்லதா அல்லது அது அங்கு இல்லாமல் இன்ஸ்டரக்டரின் ஐடியை டிபார்ட்மென்ட் பெயருடன் மேப் செய்யும் தனி ரிலேஷன் இருந்தால் நல்லதா இறுதியாக வீக் என்டிடி செட் என்ற ஒரு கருத்து வருகிறது இதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் யூனிவர்சிட்டி டேட்டாபேஸ் உதாரணத்தைக் கவனியுங்கள் நம்மிடம் கோர்ஸ்சஸ் ஸ்டுடென்ட்ஸ் இன்ஸ்டரக்டர்ஸ் செக்ஷன் உள்ளது செக்ஷன் என்பது ஒரு கோர்ஸ் பெரியதாக இருந்தால் அது பல செக்ஷனில் கற்பிக்கப்பட வேண்டும் எனவே அதே ஆண்டில் ஒரே செமஸ்டரில் ஒரே கோர்ஸ்க்கு நாம் வெவ்வேறு செக்ஷன்களைக் கொண்டிருக்கலாம் அதில் ஸ்டுடென்ட்ஸ் பிரிக்கப்பட்டிருப்பர் இயற்கையாகவே பல இன்ஸ்டரக்டர்கள் ஒரு கோர்ஸின் செக்ஷனுக்குக் கற்பிக்க இருக்கக்கூடும் மற்றும் ஸ்டுடென்ட்ஸ் செக்ஷனில் பிரிக்கப்படுவார்கள் நிச்சயமாக கோர்ஸில் அல்ல இப்போது இந்த செக்ஷன் என்டிடியைக் கவனியுங்கள் இதை நாம் கவனித்தால் ஒரு கோர்ஸ் ஐடி செமஸ்டர் இயர் மற்றும் செக்ஷன் ஐடி அதில் உள்ளது ஆனால் நாம் குறிப்பாகப் பார்த்தால் இப்போது நாம் தெரிந்து கொள்ள விரும்புவது செக்ஷன் மற்றும் ஒரு கோர்ஸ் உள்ளது இந்த இரண்டு செக்ஷனையும் நாம் நிச்சயமாக கோர்ஸ் உடன் தொடர்புபடுத்தி அவற்றுக்கிடையே ஒரு என்டிடியை அமைக்க விரும்பலாம் அது கோர்ஸின் கோர்ஸ் ஐடியை இவை அனைத்தோடு தொடர்புபடுத்தும் ஆனால் கோர்ஸ் ஐடி ஏற்கனவே செக்ஷனின் ஒரு பகுதியாக உள்ளது எனவே நிச்சயமாக ஐடி வைத்திருப்பது தேவையில்லை என்று நீங்கள் கூறுவீர்கள் ஏனென்றால் அது ஏற்கனவே உள்ளது மற்றும் அது அடையாளம் காட்டுகிறது இந்த கோர்ஸ் ஐடியை இங்கிருந்து அகற்றலாம் நிச்சயமாக கோர்ஸ் ஐடியை அகற்றினால் இப்போது நமக்கு வேறு சிக்கல் வரும் நீங்கள் நிச்சயமாக ஐடியை அகற்றினால் நமக்கு செக்ஷன் ஐடி செமஸ்டர் மற்றும் இயர் உள்ளது ஆனால் இது இந்த ரிலேஷனின் தனித்தன்மையைக் குறிக்கவில்லை ஏனென்றால் ஒரே இயரில் ஒரே செமஸ்டரில் இரண்டு வெவ்வேறு படிப்புகளுக்கு இரண்டு செக்ஷன் இருக்கக்கூடும் அவற்றை எவ்வாறு வேறுபடுத்துவது செக்ஷன் மற்றும் கோர்ஸ்க்கு இடையிலான செக் கோர்ஸ் sec course ரிலேஷனை நாம் அறிந்திருந்தாலோ அல்லது டிசைனில் நாம் செய்த செக்ஷன் ரிலேஷனில் கோர்ஸ் இன் பிரைமரி கீயைச் சேர்த்தாலோ செக்ஷன் மற்றும் கோர்ஸ் தனித்துவமாக அடையாளம் காணப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் வருவோம் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது தவறாமல் நடக்கும் நிகழ்வு ஆகும் மற்றும் இது ஒரு வீக் என்டிடி செட்களின் எக்ஸிஸ்டென்ஸ் ஐக் குறிக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகும் வீக் என்டிடி செட்டின் எக்ஸிஸ்டென்ஸ் என்பது மற்றொரு என்டிடி செட் ஐப் பொறுத்தது செக்ஷன் ஐடி இயர் மற்றும் செமஸ்டர் ஐக் கொண்ட செக்ஷன் என்று நாம் சொன்னால் அதை ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் ஐடியுடன் தொடர்புபடுத்தும் ஒரு செக் கோர்ஸ் sec course ரிலேஷன் இல்லாத வரை அதை தனித்துவமாக அடையாளம் காண முடியாது ஒரு குறிப்பிட்ட என்டிடி செட்டின் என்டிடிகளை அடையாளம் காண இதுபோன்ற ரிலேஷன்கள் பயன்படுத்தப்படும்போது யூனிஃக்கான கோர்ஸ் ஐ ஐடென்டிஃபயிங் என்டிடி என்றும் செக்ஷன் ஐடி இயர் செமஸ்டர் போன்ற பிற அட்ரிபியூட்களை டிஸ்கிரிமீனேடர்ஸ் என்றும் அழைக்கிறோம் எனவே ஒரு வீக் என்டிடி செட்டான செக்ஷன் மற்றும் ஒரு ஸ்ட்ராங் என்டிடி செட்டான கோர்ஸ் இடையில் நமக்கு ஒரு ரிலேஷன் உள்ளது கோர்ஸ் நிச்சயமாக ஸ்ட்ராங் ஆனது ஏனெனில் கோர்ஸ் கோர்ஸ் ஐடியால் அடையாளம் காணப்படுகிறது செக்ஷன் மற்றும் கோர்ஸ்க்கு இடையே இந்த கோர்ஸ்க்கு இந்த செக்ஷன் இந்த இயர் இந்த செமஸ்டர் ஆகும் என்று கூறும் ஒரு குறிப்பிட்ட ரிலேஷனை நாம் கொண்டிருக்காவிட்டால் செக்ஷன் ஸ்ட்ராங் ஆனது அல்ல இந்த செட்டின் என்டிடிகளை அடையாளம் காணும் இந்த செட்டின் என்டிடிகள் ஐடென்டிஃபையிங் என்டிடிகள் என்று குறிப்பிடப்படும் இந்த நிலைமை ஏற்படும் போதெல்லாம் நம்மிடம் வீக் என்டிடி செட் இருப்பதாக நாம் கூறுகிறோம் வீக் என்டிடி செட்கள் இயல்பாகவே அவற்றின் எக்ஸிஸ்டென்ஸ் ஐ அடையாளம் காட்டாது அவற்றின் எக்ஸிஸ்டென்ஸ் ஐடென்டிஃபயிங் என்டிடி செட் ஐப் பொறுத்தது ஐடென்டிஃபயிங் என்டிடி செட் வீக் என்டிடி செட் ஐக் கொண்டுள்ளது அந்த வகையில் கோர்ஸ் செக்ஷன் ஐ சொந்தமாகக் கொண்டுள்ளது அவற்றுக்கு இடையேயான அடையாளம் காணும் ரிலேஷன் வீக் என்டிடி செட்டாகிய செக்ஷனின் ஒவ்வொரு என்டிடியையும் தனித்தனியாக அடையாளம் காண வேண்டியது அவசியம் ஆகும் இந்த கருத்து ரிலேஷனல் ஸ்கீமா டிசைனிற்கு மிகவும் முக்கியமானது இங்கே செக்ஷன் என்டிடி செட் கோர்ஸ் ஐடியை பிரைமரி கீயாகக் கொண்டுள்ளது இங்கே செக் கோர்ஸ் sec course ரிலேஷன்ஷிப்பை பயன்படுத்தாமல் இருப்பதைக் காண்கிறோம் வீக் என்டிடி செட்களைக் கையாள்வதற்கான இந்த டிசைன் ஸ்டைல் வெவ்வேறு டேட்டாபேஸ் டிசைன்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதைக் காண்பிப்போம் வீக் என்டிடி செட்கள் முக்கியமான கருத்தாகும் அவை அறிந்திருக்க வேண்டிய முக்கியமானவை ஆகும் டேட்டாபேஸ் சிஸ்டம் டிசைன் ப்ராசஸ் ஐ சுருக்கமாக நாம் அறிமுகப்படுத்தி உள்ளோம் நாம் விரைவாக மீண்டும் மறுபரிசீலனை செய்யலாம் முதல் கட்டமானது கான்செப்ட்வல் டிசைன்க்கு வழிவகுக்கும் டேட்டாக்களை அடையாளம் காண்பது ஆகும் அதாவது என்டிடி ரிலேஷன்சிப் மாடலின் என்டிடி என்டிடி செட் என்டிடி செட்டை விவரிக்கும் அட்ரிபியூட்கள் ஒவ்வொரு என்டிடி செட்டையும் தனித்தனியாக குறிப்பிடும் பிரைமரி கீயை உருவாக்கும் அட்ரிபியூட்களின் சப்செட் வெவ்வேறு என்டிடி செட்களுக்கு இடையில் உள்ள பைனரி மற்றும் பைனரி அல்லாத ரிலேஷன்கள் ஆகியவற்றை அடையாளம் காண்பது ஆகும் இந்த கான்செப்ட்வல் டிசைன் ரிலேஷன் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் கார்டினலிட்டி என்ன எனக்கு என்ன வகையான அட்ரிபியூட்கூறுகள் உள்ளன சில அட்ரிபியூட்கூறுகள் டிரைவ்ட் ஆக உள்ளதா காம்போசிட் ஆக இருக்கிறதா என்பதற்கான லாஜிக்கல் டிசைனிற்கு வழிவகுக்கும் அவை அனைத்தும் விரிவாக இருக்க வேண்டிய வெவ்வேறு அம்சங்கள் மேலும் வீக் என்டிடி செட்கள் என்ன ஸ்டராங் என்டிடி செட்கள் என்ன அடையாளம் காணும் என்டிடிகள் என்ன என்று ஐடென்டிஃபை பண்ணுவதன் மூலம் நாம் லாஜிக்கல் டிசைனை முடிக்க முடியும் ஒரு ரிலேஷனல் ஸ்கீமாவை எக்ஸ்பிரஸ் செய்வதன் மூலம் நாம் லாஜிக்கல் டிசைனை உருவாக்க வேண்டும் இந்த மாட்யூலில் நாம் என்டிடி ரிலேஷன்சிப் மாடலின் முதல் பார்ட்டைப் பார்த்தோம் மற்றும் கான்செப்ட்வல் டிசைனின் அடிப்படையைப் பார்த்தோம் உண்மையான உலகத்தின் யதார்த்தத்தை ரெப்ரெசென்ட் செய்வதற்குத் தேவையான அனைத்து வெவ்வேறு அடிப்படை பிரிமிடிவ்களும் மாடலில் உள்ளன என்று நாம் பார்த்தோம்